இதுவரை நாம் பார்த்தது உங்களிடம் ஒரு நான் லீனியர் சர்க்யூட் இருக்கும் போது மற்றும் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கும் போது இன்புட்டின் மதிப்புகள் மாறும்போது அல்லது சர்க்யூட்க்கான தூண்டுதலில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது நீங்கள் அனைத்து அளவுகளையும் ஆபரேட்டிங் பாய்ண்டில் இன்க்ரிமென்ட் ஆகக் குறிப்பிடலாம் நீங்கள் இதைச் செய்து நான் லீனியாரிட்டியில் டெய்லர் தொடர்களில் உள்ள ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணித்தால் இன்க்ரிமென்ட்டல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை மட்டும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்க்கு பொருந்தாது ஆனால் இன்க்ரிமென்ட்டல் அளவுகளுக்கு மட்டுமே உறவு ஆக லீனியர் இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு உதாரணமாக டையோடு கரண்ட் ஆனது டையோடு வோல்ட்டேஜ்ஜின் நான் லீனியாரிட்டி செயல்பாடு என்று கருதினால் இன்க்ரிமென்ட்டல் வோல்ட்டேஜ் VS மற்றும் VD ஆகியவை இந்த உறவைக் கொண்டுள்ளன இப்போது இந்த VD என்பது வேறியபிள் VD ஆனது VS1 பை f அட் VD0 டிவைடட் பை R பிளஸ் 1 பை f அட் VD0 க்கு சமம் இதன் மூலம் இன்க்ரிமென்ட்டல் டையோடு வோல்ட்டேஜ் ஐப் பெறலாம் அதனால் தான் இந்த வடிவத்தில் எழுதுகிறேன் இந்த வடிவம் ஒரு வோல்ட்டேஜ் டிவைடர் போலவே தெரிகிறது டையோடு குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் என்பது சோர்ஸ் வோல்ட்டேஜ் டைம்ஸ் சில நம்பர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் மற்றும் வேறு சில நம்பர் ஆகும் மேலும் இந்த நம்பர்க்கு ரெசிஸ்டன்ஸ் இன் பரிமாணங்களும் உள்ளன என்பது மிகத் தெளிவாக உள்ளது ஏனெனில் f என்பது டையோடு கரண்ட் இப்போது f என்பது VD ஐப் பொறுத்த ID யின் டெரிவேட்டிவ் தவிர வேறில்லை கண்டக்டன்ஸ் பரிமாணங்களைக் கொண்டது மேலும் இதன் ரெஸிபுரோக்கள் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே அடிப்படையில் இன்க்ரிமென்ட்டல் அளவுகளை இந்த சர்க்யூட்டில் இருந்து கண்டுபிடிக்கலாம் என்று தோன்றுகிறது இதை நான் டெரைவ் செய்யவில்லை இந்த சர்க்யூட்டை கீழே வைக்கிறேன் உதாரணமாக என்னிடம் ஒரு லீனியர் சர்க்யூட் இருந்தால் அங்கு இன்புட் சோர்ஸ் ஆனது VS ஆகவும் மற்றும் ஒரு ரெசிஸ்டிவ் டிவைடர் இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது R இங்குள்ளதைப் போலவே இருக்கும் மேலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது இங்கு ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்பட்ட டையோடு குணாதிசயத்தின் 1 பை f ஆக இருக்கும் அதே தீர்வை நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் நீங்கள் பார்க்கும் வோல்ட்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் டிவைடர் சூத்திரத்திலிருந்து உங்களுக்குத் தெரிந்ததற்கு சமம் எனவே நான் காட்ட விரும்புவது என்னவென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல குறிப்பிட்ட எளிய சர்க்யூட்க்கு இது நடக்காது இப்போது ஒவ்வொரு சர்க்யூட்டிலும் நான் லீனியர் எலிமெண்ட் ஆனது சில லீனியர் ஈகுய்வளன்ட் ஆல் மாற்றப்படலாம் என்று மாறிவிடும் இப்போது இது மிகவும் ஆச்சரியமாக இல்லை நாம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி ஒரு நேர் கோட்டால் நான் லீனியர் பண்புகளை மாற்றுகிறோம் எனவே நான் லீனியர் எலிமெண்ட் ஆனது ஒரு லீனியர் எலிமெண்ட் மூலம் மாற்றப்படலாம் மேலும் இது எளிதானது டெய்லர் தொடரில் உள்ள நான் லீனியாரிட்டியை விரிவுபடுத்தும் மற்றும் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணிக்கும் இந்த வணிகம் எளிதானது இது இன்னும் ஒவ்வொரு முறையும் சமன்பாட்டை அமைக்க விரும்பவில்லை பின்னர் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணிக்கும் வணிகத்தில் ஈடுபடுகிறது இன்க்ரிமெண்டல் அளவுகளுக்கான தீர்வை அடைவதற்கு இன்னும் நேரான முன்னோக்கி வழியை நாம் விரும்புகிறோம் மேலும் ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் இன்க்ரிமெண்டல் ஈகுய்வளன்ட்டைக் கருத்தில் கொண்டு அதைச் செய்கிறோம் எனவே நான் சமன்பாட்டைக் காட்டியதற்குக் காரணம் அது ஒரு பொதுவான முறை என்பதைக் காட்டவே இப்போது நான் காண்பிப்பது என்னவென்றால் ஒவ்வொரு நான் லீனியர் எலிமெண்ட்டையும் லீனியர் ஈகுய்வளன்ட் ஆல் மாற்ற முடியும் மேலும் டெய்லர் தொடரில் உள்ள ஒவ்வொரு நான் லீனியாரிட்டியையும் விரிவுபடுத்தி ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணித்தால் நீங்கள் பெறும் இறுதி சமன்பாடுகள் நிச்சயமாக இருக்கும் எனவே முழு சர்க்யூட்களையும் கருத்தில் கொள்வதற்குப் பதிலாக நாம் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு எலிமெண்ட்டைக் கருத்தில் கொள்வதுதான் எனவே நம்மிடம் ஒரு வோல்ட்டேஜ் V உள்ளது மற்றும் ஒரு கரண்ட் I மற்றும் I ஆனது V உடன் நான் லீனியர் தொடர்புடையது என்பதை நாம் அறிவோம் இதன் மூலம் வோல்ட்டேஜ் ஐ கரண்ட்டின் சில செயல்பாடாக வெளிப்படுத்தலாம் எனவே நான் இந்த சூத்திரத்தை பெரும்பாலான நேரங்களில் பயன்படுத்துகிறேன் ஆனால் இது முற்றிலும் செல்லுபடியாகும் இவை ஓம் விதியின் ஈகுய்வளன்ட் ஸ்டேட்மென்ட்ஸ் போன்றவை நீங்கள் I VG அல்லது V IR என்று எழுதலாம் எனவே இது லீனியர் எலிமெண்ட்க்கானது மற்றும் இது ஒரு நான் லீனியர் எலிமெண்ட்க்கானது இப்போது நான் லீனியர் எலிமெண்ட் ஆனது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட் நிலையில் உள்ளது என்று சொல்லலாம் நம்மிடம் V0 உள்ளது மேலும் அதன் வழியாக கரண்ட் I0 பாய்கிறது வெளிப்படையாக I0 f இந்த இரண்டு அளவுகளும் இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்துகின்றன மேலும் இதை ஆபரேட்டிங் பாய்ண்ட் என்று அழைக்கலாம் இப்போது V இன் வேறு எந்த மதிப்பையும் ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் என கருதலாம் மேலும் I இன் வேறு எந்த மதிப்பையும் ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் என்று கருதலாம் எனவே இப்போது இது V0 v இது I0 i மேலும் இந்த அளவுகள் எலிமெண்ட் ஆல் விதிக்கப்பட்ட தடையை பூர்த்தி செய்ய வேண்டும் இது நான் லீனியர் பண்பு இப்போது நான் இதை டெய்லர் தொடரில் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பற்றி விரிவுபடுத்துகிறேன் அதனால் நான் f f ஐப் பெறுகிறேன் V0 டைம்ஸ் v பிளஸ் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களில் கணக்கிடப்படுகிறேன் மீண்டும் இந்த விலகல் v இன்க்ரிமெண்ட் v போதுமானதாக இருந்தால் எல்லா ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களையும் நான் புறக்கணிக்க முடியும் மேலும் I0 என்பது f என்பதை நான் ஏற்கனவே அறிவேன் எனவே இதுவும் அதனுடன் செல்கிறது எனவே இன்க்ரிமெண்ட்டல் கரண்ட் i என்பது ஆபரேட்டிங் பாய்ன்ட் டைம்ஸ் இன்க்ரிமெண்ட்டல் வோல்ட்டேஜ் v இல் உள்ள கேரக்டரஸ்டிக் இன் டெரிவேட்டிவ் தவிர வேறில்லை எனவே இன்க்ரிமெண்ட்ஸ் ஒருங்கிணைக்கப்படும் வரை கரண்ட் வோல்ட்டேஜ்ற்கு விகிதாசாரமாக இருக்கும் அதாவது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல செயல்படுகிறது எனவே இது இன்க்ரிமெண்ட்ஸ்களுக்கு மட்டுமே இன்க்ரிமெண்ட்டல் வோல்ட்டேஜ் v மற்றும் இன்க்ரிமெண்ட்டல் கரண்ட் i ஆகியவை இந்த வெளிப்பாட்டால் தொடர்புடையவை இப்போது இங்கே ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சார்ந்து ஏதோ ஒன்று இருக்கிறது அதுவே ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பாகும் எனவே ரெசிஸ்டன்ஸ்ஸை சிறிய எழுத்து r ஆல் குறிக்கிறேன் இது இன்க்ரிமெண்ட்டல் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் அது v0 இல் உள்ள அந்த சாய்வின் ரெஸிபுரோக்களுக்கு சமமாக இருக்கும் என்பதைக் குறிக்கும் இப்போது இது சாய்வின் ரெஸிபுரோக்கள் ஏனெனில் பங்க்ஷன் ஆனது வோல்ட்டேஜ்ஜின் செயல்பாடாக கரண்ட்டை அளிக்கிறது அல்லது இன்க்ரிமெண்ட்டல் கண்டக்டன்ஸ் g ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் f ஆக உள்ளது எனவே இன்க்ரிமெண்ட்டல் அளவுகளுக்கு இன்க்ரிமெண்ட் சிறியதாக இருந்தால் ஒவ்வொரு டூ டெர்மினல் நான் லீனியர் எலிமெண்ட்டும் ஒரு ரெசிஸ்டர் ஆகும் எனவே இந்த சமன்பாடு இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம் மேலும் ரெசிஸ்டர் இன் மதிப்பு ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பொறுத்தது மேலும் இது இன்க்ரிமெண்ட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது சிறிய இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதால் இது சிறிய சிக்னல் இன்க்ரிமெண்ட்டல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது அதே அளவு g என அழைக்கப்படுகிறது இது f இது இன்க்ரிமெண்ட்டல் கண்டக்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது நான் லீனியாரிட்டியை இப்படி ரெப்ரசென்ட் செய்தால் கரண்ட்டின் செயல்பாடாக வோல்ட்டேஜ் இருக்கும் பின்னர் இன்க்ரிமெண்ட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்டில் கணக்கிடப்படும் h இன் சாய்வாக இருக்கும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட் எதுவாக இருந்தாலும் இன்க்ரிமெண்ட்டல் கண்டக்டன்ஸ் இதன் ரெஸிபுரோக்கள் ஆக இருக்கும் எனவே ஒவ்வொரு நான் லீனியர் எலிமெண்ட்டும் ஒரு லீனியர் எலிமெண்ட் மூலம் தோராயமாக மதிப்பிடப்படலாம் இப்போது இந்த முறை ஏன் எளிதானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அசல் சர்க்யூட்களின் நான் லீனியர் சமன்பாட்டை நாம் எழுத வேண்டிய அவசியமில்லை ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைக் கணக்கிடுவதற்கு நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் ஆனால் அந்த பாய்ண்ட்டில் இருந்து இன்க்ரிமெண்ட்டிற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பார்த்து அதை அதன் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் மூலம் மாற்றுவதுதான் எனவே எனது அசல் பிரச்சனை என்னவென்றால் இதற்கான தீர்வைக் கணக்கிடுவதுதான் இந்த V0 ஆபரேட்டிங் பாய்ண்டில் இருந்து வருகிறது அதாவது V0 க்கான தீர்வை நான் ஏற்கனவே கணக்கிட்டுவிட்டேன் இதற்கு நான் தீர்த்துவிட்டேன் நிச்சயமாக நான் இங்கே கரண்ட்டையும் சேர்க்கலாம் எனவே இது I0 i மற்றும் இது I0 ஆகும் எனவே நான் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒன்று நான் லீனியர் சமன்பாட்டை மீண்டும் தீர்க்கும் செயல்முறையின் மூலம் செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நான் செய்வது ஒரு புதிய சர்க்யூட் உருவாக்குவது இது இன்க்ரிமென்ட்டல் அளவுகளை மட்டுமே கொண்டுள்ளது எனவே என்னிடம் இங்கே இன்க்ரிமெண்ட்டல் VS உள்ளது மேலும் என்னிடம் R உள்ளது நான் ஒரு லீனியர் எலிமெண்ட்டின் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் நிலைக்கு வருவேன் ஆபரேட்டிங் பாய்ண்டில் அதன் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் மூலம் டையோடை மாற்றுகிறேன் எனவே பொதுவாக இன்க்ரிமெண்ட்டல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பொறுத்தது என்பதை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் இன்று 1mA இன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட்டில் ஒரு டையோடுக்கு இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட்டை கணக்கிட்டு நாளை வேறு ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் அதாவது 10mAs என்று வைத்துக் கொண்டால் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் ஆனது வேறுபட்டதாக இருக்கும் எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே சர்க்யூட்டில் இது இன்க்ரிமெண்ட்டல் டையோடு வோல்ட்டேஜ் ஆக இருக்கும் மேலும் இது கரண்ட்டில் இன்க்ரிமெண்ட்டல் கரண்ட் ஆக இருக்கும் இது மிகவும் எளிதானது எனவே நீங்கள் இன்க்ரிமெண்ட்டல் டையோடு வோல்ட்டேஜ் ஐ விரும்பினால் அது வோல்ட்டேஜ் டிவைடர் சூத்திரத்தில் இருந்து வரும் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டல் கரண்ட்டை விரும்பினால் அது ஓம்ஸ் லா மற்றும் பலவற்றிலிருந்து வரும் நிச்சயமாக இது மிகவும் எளிமையான சர்க்யூட் ஆனால் உங்களிடம் உள்ள நான் லீனியர் எலிமெண்ட்ஸ்களின் எண்ணிக்கையைப் பொருட்படுத்தாமல் எந்த சர்க்யூட்க்கும் இதைச் செய்யலாம் எனவே ஒவ்வொரு நான் லீனியர் எலிமெண்ட்டும் அதன் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அதன் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் மூலம் மாற்றப்பட வேண்டும் எனவே நீங்கள் வெவ்வேறு ஆபரேட்டிங் பாய்ண்ட்களைக் கொண்ட சர்க்யூட்டில் இரண்டு டையோட்களை வைத்திருக்கலாம் அதாவது ஒன்று 1mA இன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட்டைக் கொண்டிருக்கலாம் மற்றொன்று 10mA ஆக இருக்கலாம் அவை பொதுவாக வெவ்வேறு ஈகுய்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ்சைக் கொண்டிருக்கும் இந்த சர்க்யூட் இது இன்க்ரிமென்ட்டல் அளவுகளை மட்டுமே தொடர்புபடுத்துகிறது மற்றும் அது லீனியர் ஆகும் இது ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் சர்க்யூட் என அழைக்கப்படுகிறது எனவே சில சமயங்களில் இது ஸ்மால் சிக்னல் ஈகுய்வலன்ட் ஆக அழைக்கிறது சில சமயங்களில் இன்க்ரிமெண்ட்டல் ஈகுய்வலன்ட் மற்றும் பல இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பற்றிய இன்க்ரிமெண்ட்க்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் இன்க்ரிமெண்ட்கள் போதுமான அளவு சிறியதாக இருக்கும்போது மட்டுமே செல்லுபடியாகும் எனவே நீங்கள் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணிக்க முடியும் இப்போது போதுமான அளவு சிறியது உள்ளதா என்பது உங்களிடம் உள்ள நான் லீனியர் எலிமெண்ட் மற்றும் பலவற்றைப் பொறுத்தது நான் கொடுக்கக்கூடிய ஒரே வரையறை என்னவென்றால் அது போதுமான அளவு சிறியதாக இருக்க வேண்டும் அதனால் செகண்ட் ஆர்டர் மற்றும் ஹையர் டெர்ம்ஸ் புறக்கணிக்கப்பட வேண்டும் மேலும் நீங்கள் புறக்கணிக்கத்தக்கது என்று கூறும்போது நீங்கள் சில துல்லியத்தைக் குறிப்பிட வேண்டும் எனவே நீங்கள் விரும்பும் தீர்வின் துல்லியத்தைப் பொறுத்து நீங்கள் இன்க்ரிமெண்ட்டின் அளவைக் கட்டுப்படுத்தலாம்